தொகுதி 1 ன் யூனிட் 14 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு இது டாக்சோனாமி அட்டவணைகள் தொடர்பானது முந்தைய யூனிட்டில் செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் இருக்கும் என்று நாங்கள் கூறினோம் செயல்பாட்டின் தன்மையைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட டொமைன் மற்றொன்றை விட அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது ஆனால் நீங்கள் செய்யும் எந்த மன செயலாக்க நடவடிக்கைக்கும் மூன்று களங்களுக்கும் ஒரு பங்கு உள்ளது அறிவாற்றல் உருவாக்குகிறீர்கள் எனவே முன்மொழியப்பட்ட டாக்சோனாமி செயல்பாட்டின் அளவும் அதனுடன் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது எனவே நீங்கள் மூன்று களங்களையும் கையாளும் போது ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டியவைகள் இவைகள் டாக்சோனாமி மூன்று கூறுகள் இவை மறுபடி ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஆண்டர்சன் ப்ளூம் டாக்சோனாமி தொடர்பான பல சிக்கல்களைக் கையாள்வதற்கான கருவியாக செயல்படும் அட்டவணையைப் பார்ப்போம் நாம் அதை ஆண்டர்சன் ப்ளூம் டாக்சோனாமி பிரிவுகள் கிடைமட்ட வரிசைகளாகவும் வழங்கப்படுகின்றன இங்கே இந்த கிடைமட்ட வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை நாம் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் எந்தவொரு கற்றல் பின்னர் அது அறிவு கூறுகளால் பின்பற்றப்படுகிறது அந்த வரிசையின் காரணமாக இது முன்மொழியப்பட்ட அசலைக் காட்டிலும் டாக்சோனாமி அட்டவணையின் சிறந்த பிரதிநிதித்துவமாக இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்தோம் ஆனால் இரண்டையும் பயன்படுத்தலாம் ஒன்றின் மீது ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான நன்மை இல்லை அறிவாற்றல் செயல்முறையை ஒரு செயல்முறையை நெடுவரிசையை விட ஒரு கிடைமட்ட வரிசையாகக் குறிப்பிடுவது இன்னும் கொஞ்சம் வசதியானது என்று நாங்கள் உணர்ந்தோம் டாக்சோனாமி உள்ளது

ஆனால் சிரமம் என்று பலர் கருதுகின்றனர் காம்ப்ளெக்ஸிட்டி தொடர்பான மிக முக்கியமான அம்சமாகும் இது டாக்சோனாமி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் சிக்கலான அளவை மேலும் மிக கூடுதலாக அதிகரிக்க செய்கிறீர்கள் கீழ் வரிசைகள் எந்த மட்டத்திலும் ஆக்கிரமிப்பு இல்லாதிருந்தால் அதாவது மாணவர்களின் கற்றல் தரத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம் இப்போது செல் அட்டவணையைப் பொறுத்தவரை இதை விரிவாகப் பார்ப்போம் நாம் முன்னர் குறிப்பிட்ட ஒரு பாடத்தின் 3 கூறுகள் உள்ளன பாட விளைவு மற்றும் இறுதி செமஸ்டர் தேர்வை நடத்துகிறோம் ஒவ்வொரு அசைன்மென்ட்ஸ் மட்டும் இருப்பது இல்லை அதில் பல மதிப்பீட்டு நிலைகள் மற்றும் பல கேள்விகள் இருக்கும்

ஒரு மதிப்பீடு நடவடிக்கைகளை நாம் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறோம் என்பது ஆசிரியரின் தேர்வாகும் மேலும் இது பாடத்தின் தன்மையையும் சார்ந்துள்ளது இந்த கற்பித்தல் நடவடிக்கைகள் கற்பித்தல் மற்றும் கற்றல் துறையின் முக்கிய கருத்து என்னவென்றால் மதிப்பீடு உடன் ஒத்துப்போவதில்லை என்று நாம் கருதுகிறோம் இதேபோல் கற்பித்தல் எண்ணிக்கை ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் எனவே ஒரு உறுப்பு அட்டவணையின் ஒரே செல்லில் இருக்க வேண்டும் அதை தான் நாம் சீரமைப்பு என்று குறிக்கிறோம் எடுத்துக்காட்டாக CO 3 என்பது ஒரு பாட விளைவு செல்லில் அமைத்துள்ளோம் இதை தான் குறிப்பாக உண்மையான சீரமைப்பு என்கிறோம் இது 100 சதவீதம் சீரமைப்பு இது எப்போதும் இந்த வழியில் நடக்காது CO4 ஐ எடுத்துக் கொள்வோம் அப்ளை ல் அமைந்துள்ளது என்பதை கவனியுங்கள் இது இந்த CO4 இன் ஒரு குணம் எனக்கு இன்னொரு நிலைமை இருக்க முடியும் CO5 என்பது அட்டவணையைப் பயன்படுத்துவதைப் பற்றி நீங்கள் பேசும்போது இதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் CO5 ஐப் பொறுத்தவரை சில AI5 இருக்க வேண்டும் CO4 விஷயத்தில் நாங்கள் கூறியது போல் 100 சதவீத மதிப்பீடு

நாங்கள் பல ஆசிரியர்களைக் கேட்டபோது அவர்கள் அனைவரும் இது குறைந்தபட்சம் 50 சதவிகிதமாக இருக்க வேண்டும் அல்லது சில நேரங்களில் 50 சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதாவது 50 அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகள் CO5 ஆல் குறிப்பிடப்படும் குறிப்பிட்ட செல்லிற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மேலும் இது குறைந்தபட்சம் 60 சதவீதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அந்த தொடர்புடைய செல் அதிக சதவீத கேள்விகளைக் கொண்டிருக்க ஒருவர் விரும்பினால் அவை மிகவும் வரவேற்கப்படுகின்றன ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல்கலைக்கழக பல்வேறு பாடங்களில் வினாத்தாள்களின் ஆய்வில் தெரிய வந்தது என்னவெனில் எப்படியோ செல் வேண்டுமென்றே தவிர்க்காமல் உங்களுக்கு வசதியானவற்றை செய்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் ஆம் என்ற நிலையை கூட எடுக்கலாம் CO5 என்பது மாணவர்களுக்குத் தேவை ஆனால் அந்த பகுதியில் நான் கேள்விகளைக் கேட்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் எனது மாணவர்களில் பலர் தோல்வியடைய வாய்ப்புள்ளது இந்த மெக்கானிஸத்தை அட்டவணையின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடமும் துறையினரிடமும் இந்த பிரச்சினைகளை ஒருவர் விவாதிக்க முடியும் இப்போது வழங்கப்பட்ட மாதிரியில் உள்ள அனைத்து செல்களையும் பற்றி இதை விளக்கியுள்ளோம் முதல் விஷயம் நிச்சயமாக பாட விளைவு பொருட்களின் கணிசமான சதவீதம் CO இன் அதே செல்களில் இருக்க வேண்டும் ஒரு டாக்சோனாமி அடைய முடியாது

எனவே இந்த டாக்சோனாமி கருவியின் "செல்லுபடியாகும் மற்றும் நம்பகத்தன்மையும்" ஆகிய இரண்டு முக்கிய பண்புகளை அடைய முடியும் மிக முக்கியமான விஷயம் மதிப்பீடு செல்லுபடியானதாகவும் மற்றும் நம்பகமானதாகவும் இருக்க வேண்டும் அதாவது எனது மாணவர்கள் எதை அடைய முடியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்பதை சோதிக்கிறேன் நம்பகமான பொருள் என்னவென்றால் இந்த ஆண்டு எனது பாடத்திட்டத்தில் ஒரு மாணவரின் செயல்திறன் மற்றும் அடுத்த ஆண்டு அதே பாடத்திட்டத்தில் மற்றொரு மாணவரின் செயல்திறன் ஒப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும் அதாவது இந்த ஆண்டு ஒரு மாணவர் இந்த பாடத்திட்டத்தில் 65 சதவீதத்தை அடைந்துள்ளார் என்று நான் சொன்னால் அடுத்த ஆண்டு அதே 65 சதவீதத்தை அடைந்த மற்றொரு மாணவர் அவர்களுக்கு ஏறக்குறைய ஒரே திறன்கள் இருப்பதாக நாம் கூறலாம் இது பயிற்சியை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் செயல்படும் இது ஒன் டு ஒன் அட்டவணையைப் பயன்படுத்தி ஒருவர் பயிற்சியை கூட ஒழுங்கமைக்க முடியும் அபக்ட்டிவ் இலக்கு நடத்தை இலக்கை விட உயர்ந்த மட்டத்தில் உள்ளது அதேபோல் செயல்பாட்டு இலக்கு நடைமுறை இலக்கை விட கணிசமான அளவு உயர்ந்த மட்டத்தில் உள்ளது எனவே இது கண்டிப்பாக ஒரு வகையான படிநிலை டொமைனுக்கான அத்தகைய டாக்சோனாமி அட்டவணையை நாங்கள் பார்க்கவில்லை எனவே இது நான் விளக்கிய அபக்ட்டிவ் குறிக்கோள்களின் வரிசைமுறை நீங்கள் கற்பித்த அல்லது தெரிந்த பாடத்திற்கு தொடர்புடைய அனைத்து செல்களுக்கும் செயல்முறைகள் எனது பாடநெறிக்கு பொருந்தாது மெட்டா அறிவாற்றல் உடன் அவை நிறுத்தப்படுகின்றன அதாவது முதல் இரண்டு வரிசைகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் எனவே இது பாடத்தின் தன்மை மற்றும் ஆசிரியர் பாடத்தை கையாள விரும்பும் விதம் ஆகியவற்றைப் பொறுத்தது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீடு மற்றும் நீங்கள் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அதன் செல் முகவரியை நீங்கள் அடையாளம் காண முடியும் எனவே தொடர்புடைய ஒவ்வொரு செல்லிலும் நீங்கள் குறைந்தது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகளை எழுத முடியும் அடுத்த யூனிட்டில் யூனிட் 15 ஆண்டர்சன் ப்ளூம் டாக்சோனாமி எவ்வாறு எழுதுவது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் மிக்க நன்றி